மாணவர்களை வரவேற்கிறோம் இப்போது கேஷ் மேனேஜ்மென்ட் மூன்றாவது முக்கியமான தற்போதைய சொத்து மற்றும் முந்தைய வகுப்பில் நடந்த விவாதத்தின் கடைசி பகுதியில் இந்த குறிப்பிட்ட நடப்பு சொத்தின் மேலாண்மை குறித்த விவாதத்தை நாம் தொடங்கினோம் நிறுவனத்திற்கு வெளியே பணப்புழக்கம் பற்றி அறிய அது எவ்வளவு முக்கியம் நிறுவனத்திற்குள் பணப்புழக்கம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறுவனத்தின் பண இருப்பு ஆகியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நிறுவனத்தின் பணம் எப்படி நான் இங்கு எழுதியுள்ளேன் அதாவது பண நிர்வாகம் மென்மையானதாக வேண்டும் என்று எழுதியுள்ளேன் நிறுவனம் இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் மற்றும் நம்பகமான முன்கணிப்பு மற்றும் அறிக்கையிடல் முறையை நிறுவுதல் பணத்தின் மென்மையான மேலாண்மை பண நிர்வாகத்தை மென்மையாக்குதல் மற்றும் நம்பகமான முன்கணிப்பு மற்றும் அறிக்கையிடல் முறையை நிறுவுதல் நீங்கள் முன்னறிவிப்பு அல்லது அவற்றின் அறிக்கையிடல் முறை பற்றி நீங்கள் பேசும்போது இந்த குறிப்பிட்ட முன்னறிவிப்பு பணத்தின் தேவை அல்லது பணத்தின் தன்மையை எவ்வாறு கணிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பண நிலை என்னவாக இருக்கும் என்பதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் நான் முந்தைய வகுப்பில் பண வரவுசெலவுத்திட்டங்கள் என்ற கருத்தை பயன்படுத்தலாம் என்று சொன்னேன் பண வரவுசெலவுத்திட்டங்கள் நேர எல்லைகளைப் பொறுத்து அல்லது நமது பண முன்னறிவிப்பில் துல்லியத்தைப் பொறுத்து நீங்கள் தயாரிக்கலாம் நாம் நேரத்தைப் பார்க்க வேண்டும் பொதுவாக நாம் மாதாந்திர பண வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கிறோம் சில நிறுவனங்கள் பதினைந்து நாட்கள் பண வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கின்றன மேலும் திறமையான மற்றும் வளங்களைக் கொண்ட நிறுவனம் யார் தயார் செய்ய முடியும் அவர்கள் வாராந்திர பண வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கிறார்கள் எனவே குறைந்தபட்ச குறுகிய நேரம் வாராந்திர பண வரவு செலவுத் திட்டமாகும் நிறுவனங்கள் வாராந்திர பண வரவு செலவுத் திட்டங்களை தவறாமல் அடிக்கடி தயாரிக்க வேண்டும் எனவே அடுத்த 5 அல்லது 6 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது வெவ்வேறு காலாண்டுகளில் இருந்து எவ்வளவு பணம் பெறப் போகிறோம் என்பதை அவர்கள் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார்கள் மற்றும் நாம் கடனில் வாங்கிய வெவ்வேறு உரிமைகோருபவர்களுக்கு எவ்வளவு பணம் செலுத்தப் போகிறோம் வார இறுதியில் பணத்தின் நிகர நிலை என்ன வாராந்திர வரவு செலவுத் திட்டங்களை நீங்கள் தயாரிக்கும்போது தானாகவே நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் தினசரி ரொக்க நிலுவைகள் அல்லது குறைந்தபட்சம் தினசரி ரொக்க இருப்பு இல்லையென்றால் ஒரு வாரம் போன்றவற்றின் நிலுவைத் தொகையும் அறியப்படப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் பணத்தின் பற்றாக்குறையை குறைத்தால் குறிப்பிட்ட வாரத்தில் அதை நீங்கள் செய்யலாம் CC வரம்பு இருந்தால் அல்லது வங்கியில் இருந்து வெவ்வேறு மூலங்களிலிருந்து கடன் வாங்குவதன் மூலம் பணத்தை நாம் ஏற்பாடு செய்யலாம் அல்லது குறுகிய கால கடனை எடுக்கலாம் அல்லது உபரி சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் இருந்தால் அவற்றில் விற்கக்கூடிய சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை விற்கலாம் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை விற்பனை செய்வதும் அவற்றை எப்போதாவது தேவைப்படும் பணமாக மாற்றுவதும் அவ்வளவு எளிதானது அல்ல நீங்கள் சொல்லு விற்பனையானது ஒரு வகையான கால சொத்து மிகக் குறுகிய கால சொத்து அதற்கு நாம் ஒரு வாடிக்கையாளரைக் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் ஒரு செயல்முறையை முடிக்க வேண்டும் பின்னர் பத்திரங்களை மட்டுமே பணமாக மாற்ற முடியும் எனவே குறைந்தபட்சம் ஒரு நாள் அல்லது 2 நாட்களில் பத்திரங்களை பணமாக மாற்ற வேண்டும் ஆகவே அடுத்த 1 வாரத்தில் பணத்தைப் பொறுத்தவரை என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் பணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டுமா பணம் அல்லது நம்மிடம் உபரிபணம் இருக்கும் ஏனென்றால் நம்மிடம் உபரிபணம் வைத்திருக்கிறோம் என்றால் தேவையான அளவு பணத்தை விட அதிகமாக வைத்திருப்பது என்பதாகும் இது எந்தவொரு நிறுவனத்திற்கும் எந்தவொரு வணிகத்திற்கும் நல்லதல்ல என்று நான் சொன்னது போல் அதை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் எனவே வார இறுதியில் உபரி பணத்தை வைத்திருக்கப் போகிறோம் என்று சொன்னால் நாம் அதை எங்கு முதலீடு செய்யலாம் அல்லது வார இறுதியில் உபரி பணத்தை எங்கு முதலீடு செய்யலாம் என்று தேட வேண்டும் என்பதாகும் ஏனென்றால் இன்றும் கூட 24 மணிநேரம் டெபாசிட் என்பது உள்ளது நாம் உபரி பணத்தை டெபாசிட் செய்யலாம் நீங்கள் அதில் இருந்து ஏதாவது சம்பாதிக்கலாம் அல்லது நிறுவனங்களுக்கு இடையேயான வைப்புத்தொகைகளில் முதலீடு செய்யலாம் உங்களுக்கு இன்னும் 1 வாரம் அல்லது 15 நாட்கள் அல்லது 1 மாதத்திற்கு உபரி பணம் தேவையில்லை என்றால் நாம் தேவைப்படும் வேறு சில நிறுவனங்களில் முதலீடு செய்யலாம் எனவே செலவு செய்வது மிக முக்கியமானது மற்றும் பண வரவு செலவுத் திட்டத்தின் உதவியுடன் செலவு சாத்தியமாகும் எனவே நீங்கள் திறமையான மற்றும் பயனுள்ள பண வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரித்தால் அடுத்த 1 வாரத்திற்கு அல்லது 15 நாட்கள் அல்லது அதிகபட்சம் ஒரு மாதத்திற்கு பண நிலை குறித்து நாம் மிகவும் தெளிவாக இருப்போம் ஒரு மாதத்திற்கும் மேலாக நாம் பண வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கக்கூடாது ஏனெனில் இது குறுகிய கால நடப்பு சொத்து எனவே அதிகபட்ச காலம் 1 மாதமாகவும் குறைந்தபட்சம் 1 வாரமாகவும் இருக்கக்கூடும் மேலும் பணத்தின் உபரி அல்லது பற்றாக்குறையை நாம் முன்கூட்டியே அறிந்திருந்தால் பற்றாக்குறை ஏற்பட்டால் நாம் பணத்தை ஏற்பாடு செய்வோம் உபரி ஏற்பட்டால் பணத்தை முதலீடு செய்வதற்கான வழிகளை எதிர்பார்க்கிறோம் எனவே தானாகவே உங்கள் கேஷ் மேனேஜ்மென்ட் மென்மையானதாகவும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு எந்தவிதமான பணப்புழக்க சிக்கலும் இருக்காது எந்தவொரு கட்டணமும் செலுத்தப்படாமல் இருக்காது அந்த நிலைமை ஒருபோதும் வராது நாம் உபரி பணத்தை வைத்திருக்கப் போகிறோம் என்றால் அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மற்றும் அவற்றின் உபரி பணம் முதலீடு செய்யப்படும் வழிகள் மற்றும் குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்ச வருவாய் ஈட்டக்கூடிய வழிகளைத் தேடுவது பயனுள்ளதாக இருக்கும் இதேபோல் பண வசூல் மற்றும் கட்டண பொறிமுறையை மேம்படுத்தவும் நெறிப்படுத்தவும் பண வசூல் மற்றும் கட்டண வழிமுறைகள் மிக முக்கியமானவை பல நிறுவனங்கள் தங்கள் பணத்தை நிர்வகிப்பதில் தீவிரமாக இல்லை அல்லது அவர்கள் கூறும் பண ஆதாரங்களை அவர்கள் பணம் சேகரிப்பு மற்றும் கட்டண வழிமுறைகளை நெறிப்படுத்தத் தவறிவிட்டனர் பணத்தை சேகரிக்க வேண்டியிருக்கும் போது இந்த நாட்களில் ஓரளவிற்கு நாம் ஆன்லைன் பேமெண்ட் பயன்படுத்துகிறோம் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நாம் காசோலைகள் மூலம் பணம் செலுத்துகிறோம் மற்றும் பெறுகிறோம் இப்போது நிறுவனங்களுக்குள் உள்ள பொறுப்புக்கள் என்னவென்றால் பெறுபவர் அலுவலகத்தை காசோலை அடைந்து விட்டது என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் அல்லது விற்பனை செய்யும் நிறுவனம் பணம் செலுத்தும் நிறுவனங்களிடமிருந்து காசோலையைப் பெறுகிறது என்பது விற்பனை நிறுவனங்களின் அலுவலகத்தில் காசோலை சென்றுவிட்டது என்று அறிந்தால் நிறுவனங்களுக்கு இடையிலான பொறுப்பு முடிந்துவிட்டது இப்போது விற்பனையாளர் உடனடியாக அந்த காசோலையை வங்கிக்கு அனுப்ப வேண்டும் வங்கி அதை சீக்கிரம் சேகரிக்க வேண்டும் ஏனென்றால் இடைவெளிகள் அதாவது நேர இடைவெளிகள் தாமதங்கள் போன்ற குழப்பங்கள் உள்ளன நாம் பெற்ற காசோலை காசாளரிடம் இருக்கும் பின்னர் அவர் 2 நாட்கள் 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்குப் பிறகு அவர்களின் காசோலையை வங்கிக்கு அனுப்புவார் நாம் காசோலையைப் பெற்றுள்ளோம் நாம் பணம் பெற்றுள்ளோம் ஆனால் அது நமக்கு பணமாக பெறவில்லை நாம் சொல்லும் தொகை பணமாக பெறவில்லை அது ஒரு ஆவணம் அல்லது ஒரு கருவி என்று அவர் உணர்கிறார் அந்த காசோலையை வங்கிக்கு அனுப்ப வேண்டும் என்றால் வங்கிக்கு அனுப்புவது தாமதமாக இருக்கக்கூடாது நாம் உடனடியாக காசோலைகளைப் பெற்று வங்கிக்கு அனுப்ப வேண்டும் எனவே விரைவாக நாம் அதைச் செய்ய முடிந்தால் நிச்சயமாக நாம் பண சேகரிப்பை மேலும் மேம்படுத்தப் போகிறோம் என்று நினைக்கிறேன் மேலும் பணம் செலுத்துவதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பொதுவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் காசோலைகளை அனுப்பாமல் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக காசோலைகளை அனுப்ப வேண்டும் இது செலுத்தப்படும்போது பணம் செலுத்துவதற்கான அவர்களின் பொறுப்பு முடிந்துவிட்டது என்பதையும் ஒருவேளை உரிய தேதி ஒரே மாதிரியாக இருப்பதையும் அவர்கள் அறிவார்கள் அது மார்ச் 14 என்று நீங்கள் கூறலாம் அல்லது மார்ச் 15 எனவே மார்ச்14 அல்லது மார்ச் 14 மாலை அது ஒரு மார்ச்14 மற்றும் 15 என்றால் மார்ச் 15 மாலை காசோலை பெறுபவரின் அலுவலகம் அல்லது விற்பனை நிறுவனங்களின் அலுவலகத்தை அடைந்த பின்னர் பணம் செலுத்தும் நிறுவனங்களின் வேலை முடிந்துவிட்டது இப்போது உதாரணமாக விற்பனை செய்யும் நிறுவனத்தின் காசோலையைப் பெற்றவர்களும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் உடனடியாக அவர்கள் தங்கள் காசோலையை வங்கிக்கு அனுப்புகிறார்கள் இப்போது அந்த காசோலை வங்கியின் எந்த கிளையில் இருக்க வேண்டும் என்பதைக் காண வேண்டும் பணம் செலுத்தும் நிறுவனத்தின் எந்த வங்கிக்கிளையில் அவர்களின் காசோலை எடுக்கப்பட்டது உதாரணமாக நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கு பணம் செலுத்துகிறீர்கள் அவை எங்களிடம் 2 நிறுவனங்கள் உள்ளன ஒன்று டெல்லியில் உள்ளது மற்றொரு நிறுவனம் ஆக்ராவில் உள்ளது எனவே ஆக்ராவில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு மற்றொரு நிறுவனம் பணம் செலுத்தியது ஆக்ராவில் உள்ள நிறுவனம் காசோலையை பெற்றுள்ளது ஆனால் அந்த காசோலை டெல்லியில் அமைந்துள்ள நிறுவனத்தின் குவஹாத்தி அலுவலகத்தில் வரையப்பட்டுள்ளது வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருவருக்கும் இடையிலான முன் ஒப்பந்தம் இதுதான் நீங்கள் சரியான தேதியில் காசோலையைப் பெறுவீர்கள் ஆனால் அனைத்து பேமெண்ட் களும் குவஹாத்தியில் உள்ள மற்ற அலுவலகத்தில் பெறப்படும் எனவே என்ன நடக்கும் பின்னர் டெல்லியில் உள்ள நிறுவனத்திடமிருந்து ஆக்ராவில் அமைந்துள்ள நிறுவனத்தால் காசோலை பெறப்படும் எனவே டெல்லியில் இருந்து காசோலை வருகிறது ஆனால் அது டெல்லியை தளமாகக் கொண்ட டெல்லி நிறுவனத்தின் கிளைக்கு எதிராக குவாஹாட்டி அலுவலகத்தில் அல்லது குவஹாத்தியில் உள்ள கிளைக்கு எதிராக வரையப்படுகிறது எனவே அந்த காசோலை ஆக்ராவில் உள்ள நிறுவனம் தங்கள் சொந்த வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் அந்த காசோலை வங்கியால் குவஹாத்தி அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் அங்கிருந்து காசோலையின் ஒப்புதலை பெற்ற பின்னர் பேமெண்ட் மாற்ற முடியும் எனவே இந்த மாதிரியான நிலைமை இருந்தால் பணம் செலுத்தும் நிறுவனங்கள் ஒருபுறம் காசோலையை வழங்குகின்றன ஆனால் அது அடுத்த 15 நாட்களுக்குப் பிறகு பணம் செலுத்தும் நிறுவனங்கள் அலுவலகத்தில் இருந்து பற்று வைக்கப்படுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் வசூலை சிறப்பாக சமாளிக்கிறார்கள் உடனடியாக காசோலையை பெற்று வசூல் செய்துள்ளனர் ஆனால் பேமென்ட் ஐ பொருத்தவரை காசோலை பெறுநரின் அலுவலகத்தை அடைவதை உறுதி செய்கிறார்கள் ஆனால் கட்டண பரிமாற்றத்தைப் பொறுத்தவரை இன்னும் 10 முதல் 15 நாட்கள் வரை எடுக்கும் எனவே தொழில்நுட்ப அடிப்படையில் இது ப்லோட என்று நீங்கள் கூறப்படுகிறது அதாவது மிதவை என்று அழைக்கிறோம் எனவே மிதவை என்பதன் அர்த்தம் என்ன எங்களிடம் சேகரிப்பு மிதவை மற்றும் தள்ளுபடி மிதவை நம்மிடம் உள்ளது பின்னர் மற்ற விஷயங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டும் எனவே அதை மிதவை என நாம் அழைக்கிறோம் மிதவை என்றால் சேகரிப்பு மிதவை மற்றும் இது தள்ளுபடி மிதவை எனவே 2 ஆவது சேகரிப்பு மிதவை உள்ளன உதாரணமாக நாம் உடனடியாக வங்கிக்கு அனுப்பிய காசோலையைப் பெறும்போது நான் பேசுகிறேன் 2 நாட்களுக்குள் காசோலை சேகரிக்கப்பட்டது என்பது இன்று கிடைத்தவுடன் உடனடியாக டெல்லியில் உள்ள எங்கள் வங்கிக்கு அனுப்பப்படுகிறது நாம் டெல்லியில் இருக்கிறோம் நாம் உடனடியாக ஒரு காசோலையைப் பெற்றோம் அது ஒரு மணி நேரத்திற்குள் வங்கிக்குச் செல்கிறது மேலும் 2 நாட்களுக்குள் இந்த நிறுவனத்தின் சார்பாக காசோலை வங்கியால் சேகரிக்கப்படுகிறது எனவே இதன் பொருள் 2 நாட்களுக்குள் பணம் நிறுவனத்தின் கணக்கிற்கும் வருகிறது மற்றும் தள்ளுபடி செய்யப்பட்டால் டெல்லியில் அமைந்துள்ள நிறுவனம் ஆக்ராவில் உள்ள நிறுவனத்திற்கு பணம் செலுத்துகிறார்கள் என்றும் அது டெல்லியில் அலுவலகத்தை கொண்டுள்ள நிறுவனத்தின் குவஹாத்தியில் உள்ள அலுவலகத்திற்கு எதிராக வரையப்பட்டது ஆகவே ஆக்ராவில் உள்ள நிறுவனத்திற்கு பணம் செலுத்துவதற்கு இறுதியாக 15 நாட்கள் ஆகும் எனவே டெல்லியில் உள்ள நிறுவனம் 15 நாட்களுக்குப் பிறகு பற்று வைக்கப்படும் எனவே அவர்கள் தள்ளுபடி ப்லோட க்கு 2 நாட்கள் ஆகும் எனவே நிகர மிதவை என்று ஒன்று உள்ளது இது நிகர மிதவை என்று அழைக்கப்படுகிறது இது இங்கே 13 நாட்கள் ஆகும் எனவே கேஷ் மேனேஜ்மென்ட் ன் விஷயத்தில் மிதவை மேலாண்மை மிகவும் முக்கியமானது ஆனால் இவை அனைத்தும் 15 நாட்களில் சாத்தியமில்லை மற்றும் குவாஹாட்டி கிளைக்கு எதிராக காசோலைகளை எழுதுவது தற்போது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அவ்வாறான நிலையில் என்ன நடக்கும் என்றால் வாங்குபவர் அல்லது ஆக்ராவில் அமைந்துள்ள சப்ளையர் மற்றும் அவர்கள் வாங்குபவருக்கு சப்ளை செய்யும் போது அல்லது வாங்குபவர் டெல்லியில் இருக்கும்போது சப்ளையர் ஆக்ராவில் இருக்கிறார் எனவே வாங்குபவர் மிகவும் வலுவான நிறுவனமாக இருக்கும்போது அது மிகவும் வலுவான நிலையில் உள்ளது மற்றும் சப்ளையர் கூட அந்த வலுவான நிலையில் இல்லை சப்ளையர் தனது பொருட்களைப் சப்ளை செய்யும் நிறுவனத்தை சார்ந்து இருக்கிறார் எடுத்துக்காட்டாக மாருதி சுசுகி அல்லது சுசுகி இந்தியா லிமிடெட் பற்றி நாம் பேசுகிறோம் அவர்கள் வெவ்வேறு மற்றும் விற்பனையாளர்களின் சிறிய நிறுவனங்களிலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து உள்ளீடுகளையும் வாங்குகிறார்கள் அவர்கள் கண்ணாடியை உற்பத்தி செய்யவில்லை ஸ்டீல் உற்பத்தி செய்யவில்லை அவர்கள் ரப்பரை உற்பத்தி செய்யவில்லை அவர்கள் டயர்களை உற்பத்தி செய்யவில்லை சில சந்தர்ப்பங்களில் சப்ளையர்கள் பெரிய நிறுவனங்கள் சில சந்தர்ப்பங்களில் சப்ளையர்கள் சிறிய நிறுவனங்கள் ஆனால் சிறு நிறுவனங்கள் பல காரணங்களுக்காக சுசுகி மோட்டர்களுக்கு வழங்குகின்றன முதலாவது அவர்கள் மிகவும் பாதுகாப்பான மற்றும் நம்பகத்தன்மை வாய்ந்த வாடிக்கையாளருக்கு வழங்குகிறார்கள் அவர்களின் கடன் பாதுகாப்பானது அவர்களின் உற்பத்தி முழுவதும் சுஸுகி மோட்டார் நிறுவனத்திற்கு சப்ளை செய்கிறார்கள் எனவே அவர்கள் வேறு எந்த வாடிக்கையாளர்களையும் தேட வேண்டியதில்லை என்பது சப்ளையர் மற்றும் சுஸுகி மோட்டார்கள் இடையே ஒரு நீண்ட கால கொள்முதல் மற்றும் விற்பனை ஒப்பந்தமாகும் எனவே சப்ளையர்கள் ஒரு அற்புதமான வாடிக்கையாளரைப் பெற்றுள்ளனர் எனது பேமென்ட் பாதுகாக்கப்படுகிறது வேறு எந்த சந்தையையும் சுற்றி எங்கும் நான் தேடத் தேவையில்லை எனவே இயல்பான சில நிபந்தனைகள் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சில விதிவிலக்குகளை நான் எனது வாங்குபவரிடமிருந்தோ அல்லது எனது வாடிக்கையாளரிடமிருந்தோ அசாதாரண நிலைமைகளை அமைக்க வேண்டுமானால் நான் அங்கு செல்வேன் ஆகவே ஆக்ராவில் உள்ள சப்ளையரிடமிருந்து இந்த ஒப்பந்தத்தை சுசுகி மோட்டார் பெறக்கூடும் அதுவே உரிய தேதியில் நாங்கள் உங்களுக்கு பணம் செலுத்துவோம் ஆனால் அவர்களின் காசோலை குவஹாத்தியில் உள்ள எங்கள் கிளைக்கு ஆதரவாக வரையப்படும் எனவே நீங்கள் அதை ஏற்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் சப்ளையருக்கு நீங்கள் காசோலையை வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை நாம் இன்னும் 15 நாட்கள் காத்திருப்போம் இறுதியாக சப்ளையர் தனது பேமென்ட் பாதுகாப்பாக இருப்பதை அறிவார் மேலும் இந்த நிறுவனத்துடன் உறவு வைத்திருப்பதாகக் கூறி பல நன்மைகளைப் பெறுகிறார் எனவே எனது காசோலையைப் பெறுவதற்கு இன்னும் 10 15 நாட்கள் கூட காத்திருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் நான் அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் சுசுகி மோட்டார்கள் அல்லது வேறு எந்தவொரு கடன் தகுதியுள்ள வாங்குபவருடனும் கையாள்வதன் மூலம் நான் பல நன்மைகளை அனுபவித்து வருகிறேன் எனவே இது பொதுவாக சாத்தியமில்லை எடுத்துக்காட்டாக சப்ளையர் மற்றும் வாங்குபவர் புரிந்து கொள்கிறார்கள் என்றால் நிதி வலிமை என்பது ஒரு தரப்பினரின் தேவை மட்டுமல்ல அவை மற்றொன்றைச் சார்ந்து இருக்க வேண்டும் இரண்டுமே ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ளலாம் எனவே அந்த வழக்கில் வாங்குபவர் சப்ளையர் மீதான விதிமுறைகளை மீறமுடியாது மற்றும் எனது விதிமுறைகளில் நீங்கள் அதை வாங்கவில்லை என்றால் குவஹாத்தி அலுவலகத்திற்கு ஆதரவாக நீங்கள் எழுதும் எந்த காசோலையும் நான் பெறமாட்டேன் என்று சப்ளையர் கூறலாம் நாங்கள் காசோலையைப் பெற இவ்வளவு கடன் காலத்தை உங்களுக்கு வழங்குவோம் நீங்கள் சரியான தேதியில் எங்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் மேலும் காசோலை எங்கள் நகரத்தில் உள்ள ஒரு வங்கிக் கிளைக்கு அல்லது கணக்கிற்கு எதிராக திரும்ப வேண்டும் குவாஹாட்டி அலுவலகம் அல்லது சாத்தியமில்லாத வேறு எந்த அலுவலகத்திற்கும் ஆதரவாக எழுதப்படும் காசோலையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் கூறலாம் எனவே இது இரு தரப்பினரின் பொருளாதாரம் மற்றும் கடன் தகுதியையும் பொருத்தது இருவரும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ள முடிந்தால் எந்தவொரு அசாதாரண விதிமுறைகளையும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் சப்ளையர் பலவீனமாக இருந்தால் வாங்குபவர் சந்தையில் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தவராக இருந்தால் அந்த விஷயத்தில் அவர்கள் இந்த வகையான விதிமுறைகளைக் கொண்டிருக்கலாம் மற்றும் சப்ளையர் ஒப்புக் கொள்ள வேண்டும் ஏனெனில் சப்ளையர் இதைக் கையாள்வதன் மூலம் பல நன்மைகளைக் கொண்டிருக்கிறார் பெரிய மற்றும் மீண்டும் மீண்டும் வாங்குபவர்கள் எனவே இது மிதவை என்ற கருத்தாகும் இது உங்கள் சொந்த பேமெண்ட் எத்தனை நாட்களில் சேகரிக்கிறது மற்றும் எத்தனை நாட்களில் உங்கள் கட்டணம் செலுத்தப்படுகிறது என்பது உண்மையில் உங்கள் கட்டணம் உங்கள் சப்ளையர்களுக்கு வழங்கப்படுகிறது மற்றும் சேகரிப்பு மிதவைக்கு இடையிலான வேறுபாடு மற்றும் தள்ளுபடி மிதவை நிகர மிதவை ஆகும் எனவே நிகரமிதவை அதிகபட்சமாக இருக்க வேண்டும் நாம் அந்த மிதவை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும் எனவே எங்கள் வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச நிலுவைத் தொகையை பணமாக வைத்திருப்பதன் மூலம் நாம் அதிகபட்ச வணிகத்தைச் செய்யலாம் ஏனென்றால் இந்த கட்டணம் அடுத்த 15 நாட்களில் எங்கள் கணக்கிலிருந்து டெபிட் செய்யப்படும் எனவே அடுத்த 14 நாட்களுக்கு அதே அளவு காசோலைகளை மற்ற சப்ளையர்களுக்கும் தொடர்ந்து எழுதலாம் என்பதே இதன் பொருள் ஏனென்றால் இன்று நாம் வழங்கும் காசோலை 15 நாட்களுக்குப் பிறகு எங்கள் வங்கியில் வழங்கப்படும் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே காசோலைகளை சேகரிப்பதற்கு எத்தனை நேரம் எத்தனை நாட்கள் எடுக்கப்படுகின்றன என்பதை அறிந்து காசோலைகளை தொடர்ந்து எழுதலாம் ஆகவே இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் குறைந்தபட்ச நிலுவைத் தொகையை பணத்தில் வைத்திருப்பதன் மூலம் அவர்கள் செய்யக்கூடிய பரிவர்த்தனையை அதிகரிக்க முடியும் ஏனெனில் இது வங்கிக் கணக்கில் அதிகபட்ச பணத்தை இருப்பு வைக்க யாரும் விரும்பவில்லை ஏனெனில் இது நடப்புக் கணக்கு என்பதால் அதற்கு எந்த வட்டி உரிமையும் இல்லை இது இரண்டாவது விஷயம் எனவே பண சேகரிப்பு மேம்படுத்துவதற்கும் மற்றும் பேமென்ட் முறையை நெறிப்படுத்துவதற்கும் ஆகும் எனவே பண வசூல் என்பது சேகரிப்பு மிதவை மற்றும் பணம் செலுத்துதல் என்பது பணபட்டுவாடா மிதவை என்று பொருள் எனவே சேகரிப்பு மிதவை குறைந்தபட்ச பேமெண்ட் ஐ அதிகபட்சமாக வழங்க வேண்டும் இதனால் நிகர மிதவை அதிகரிக்கப்படுகிறது பின்னர் உகந்த சேமிப்பு மற்றும் உபரி பணத்தின் லாபகரமான முதலீடு முந்தைய வகுப்பில் நான் உங்களுக்குச் சொல்லிக்கொண்டிருந்தேன் நீங்கள் பொதுத்துறை நிறுவனத்தின் இருப்புநிலைப் பட்டியலைப் பார்த்தால் அந்த பெரிய தொகை அதாவது பெரிய அளவிலான பணம் அந்த இருப்புநிலைக் கணக்கில் பணமாக இருப்பதை காண்பீர்கள் அது உண்மையில் தேவையில்லை ஆனால் உங்கள் விலை உயர்ந்த சொத்தின் செலவு எவ்வளவு என்பது அவர்களுக்கு தெரியாது மற்றும் அவற்றை திறம்பட நிர்வகிக்க அதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்பது அவர்களுக்குத் தெரியாது வாங்குபவர்களுக்கு உண்மையில் எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது ஏதேனும் உபரி பணம் இருந்தால் சந்தைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து அதை திறம்பட நிர்வகிக்க வேண்டும் மற்றும் சந்தையில் முதலீடு செய்யப்பட்டது உதாரணமாக நீங்கள் BHEL பற்றி பேசுகிறீர்கள BHEL நாட்டில் 5 அல்லது 6 தொழில் கூடங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு தொழில் கூடங்களும் தன்னிச்சையாக கருதப்படுகிறது மேலும் அவர்கள் தங்கள் தொழில் கூடங்களும் இருப்புநிலைகள் இலாப நட்ட கணக்குகள் மற்றும் பிற வகையான அறிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் தொழில்கூடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் பணத்தை வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஏன் மொத்தமாக பண இருப்புக்களை செய்யக்கூடாது அதே போல் நீங்கள் சரக்குகளை அல்லது டெல்லி அலுவலகத்தில் அல்லது கார்ப்பரேட் அலுவலகத்தில் சேமிக்க முடியாது பின்னர் இது ஹரித்வார் ஆலை மூலம் பயன்படுத்தப்படும் ஆனால் குறைந்த பட்சம் பணம் என்பது இந்த இலக்கங்களை ஆன்லைனில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் எனவே அவர்கள் மொத்த பணத்தை ஒரே இடத்தில் வைத்திருக்க வேண்டும் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் இருந்தால் அவற்றை ஒரே இடத்தில் வைத்திருக்க வேண்டும் சாதாரணமாக ஒவ்வொரு தொழில்கூடமும் தங்கள் மட்டத்தில் தங்கள் தினசரி பணத் தேவைகளைச் செய்ய வேண்டும் மேலும் ஏதேனும் உபரி தொகை இருந்தால் உடனடியாக மத்திய அலுவலகத்திற்கு கார்ப்பரேட் அலுவலகத்திற்கு மாற்றப்பட வேண்டும் கார்ப்பரேட் அலுவலகத்திலிருந்து அலைகளின் தேவைகளை அறிந்து சில உபரி பணம் கிடைத்தால் அவை சந்தையில் முதலீடு செய்யப்பட வேண்டும் ஆனால் யாரும் அதைப் பற்றி கவலைப்படுவதில்லை யாரும் தங்கள் பணத்தை முறையாக முதலீடு செய்ய விரும்பவில்லை ஏனென்றால் அங்கு அவர்களின் ஊதியங்கள் அதிகரிக்கின்றன மேலும் அவர்கள் அதிலிருந்து கூடுதலாக எதையும் பெறுவார்கள் அவர்களிடம் உபரி பணம் இருந்தால் முதலில் நம்மிடம் எவ்வளவு கூடுதல் பணம் இருக்கிறது என்பதைக் கணக்கிட வேண்டும் மற்றும் அதை எங்கு முதலீடு செய்வது என்பதற்கான முதலீட்டு வழிகளை தேட வேண்டும் பின்னர் பணம் தேவைப்படும்போது அவர்கள் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களை பணமாக மாற்ற வேண்டும் எனவே இந்த தொந்தரவுகளை யார் எடுப்பார்கள் அதேசமயம் இந்த வகையான கலாச்சாரம் தனியாருக்கு சொந்தமான நிறுவனங்களில் இல்லை இந்த சொத்துக்கு ஒரு செலவு இருப்பதை அவர்கள் அறிவார்கள் எனவே அவர்கள் பட்ஜெட் செயல்முறை பண வரவு செலவுத் திட்டங்கள் வாராந்திர பண வரவு செலவுத் திட்டங்கள் ஆகியவற்றை மிகத்தெளிவாக கணக்கிட்டு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது எவ்வளவு கிடைக்கும் என்று முன்கூட்டியே மதிப்பிடுகிறார்கள் ஏதேனும் உபரி பணம் இருந்தால் நீங்கள் சந்தையில் முதலீடு செய்யப்பட வேண்டும் எனவே பணத்தை சரியாக நிர்வகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருள் உகந்த சேமிப்பு முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பணத்தை சேமிப்பதற்கும் அதை லாபகரமாக முதலீடு செய்வதற்கும் அல்லது உபரி பணத்தை சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் எனவே இந்த 3 விஷயங்கள் இந்த 3 கருத்துக்கள் பண நிர்வாகத்தை மென்மையாக்கவும் மற்ற விஷயங்களைத் தவிர்த்து செயலாக்கவும் உதவும் இப்போது பணத்தை வைத்திருப்பதற்கான பகுத்தறிவு நாம் இதை பற்றி ஏற்கனவே சரக்கு நிர்வகிப்பதில் விவாதித்தோம் பண நிர்வாகத்தைப் பற்றி நீங்கள் பேசும்போது சில நேரங்களில் அதை சரக்கு நிர்வாகத்துடன் ஒப்பிடுகிறோம் மூலப்பொருள் அல்லது இறுதி பொருட்களின் சரக்கு போலவே பணமும் சிறந்தது அங்கே நாம் சரக்குகளை சேமித்து வைக்கிறோம் இங்கு நாம் பணத்தை சேமித்து வைக்கிறோம் எனவே சரக்கு வைத்திருப்பதைப் போலவே பணத்தையும் வைத்திருப்பது இதேபோன்ற நோக்கங்களைக் கொண்டிருக்கலாம் அல்லது சிறியதாக இருக்கலாம் ஏனென்றால் மற்ற 2 நோக்கங்களும் ஒரே மாதிரியானவை உதாரணமாக ட்ரான்ஸாக்ஷன் மோட்டிவ் செய்வதற்கும் நிறுவனம் போதுமானதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது தினசரி பரிவர்த்தனைநோக்கம் வாராந்திர பரிவர்த்தனை நோக்கம் ஆகியவற்றிற்கான பணபுழக்கத்திற்க்கு நாம் பணத்தை வைத்திருக்க வேண்டும் எனவே பரிவர்த்தனைத் தேவையை விட அதிகமாகவும் அதற்கும் குறைவாகவும் தேவைப்படும் மற்றும் முன்னெச்சரிக்கை இருப்பு அதாவது பரிவர்த்தனைக்கு பிறகு நீங்கள் அந்த குறைந்தபட்ச பரிவர்த்தனை அளவை உயர்த்தலாம் மற்றும் முன்னெச்சரிக்கை இருப்பின் தேவைக்கு மேல் நாம் கொஞ்சம் அதிகமாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் எங்களது தேவைகள் எப்போதாவது அதிகமாகவோ அல்லது எப்போதாவது குறைவாகவோ மாறினால் நம்முடைய தேவைக்கேற்ப சரியாக இல்லாமல் எந்தவொரு அவசரநிலையையும் சமாளிக்க அதைவிட சற்று அதிகமாகவே நாம் வைத்திருக்க வேண்டும் ஆகையால் எதிர்பார்க்கப்படாத எந்தவொரு பேமெண்ட் ம் செய்யப்பட்டதால் அல்லது எப்போதாவது ஏற்பட்டால் அவர்களின் கடன் காலத்தை எங்களுக்கு வழங்கிய சில நிறுவனங்கள் 15 நாட்களில் முடிவடையும் ஆனால் அவர்கள் எங்களுக்கு ஒரு கோரிக்கையை வழங்கினால் அதாவது எப்படியாவது தயவுசெய்து எங்களுக்கு பணம் செலுத்துங்கள் ஏனென்றால் இன்று எங்களுக்கு பணம் தேவை எனவே இதுபோன்ற தேவைகளுக்காகவும் நமது சொந்த முன்னெச்சரிக்கை நோக்கத்திற்காகவும் எப்போது வேண்டுமானாலும் நமது சப்ளையர்களுக்கு உதவ உபரி பணத்தை வைத்திருக்க வேண்டும் எனவே பணம் எப்போது செலுத்தப்பட வேண்டும் பின்னர் ஸ்பெஷலிடிவ் என்னவென்றால் சில வாய்ப்புகள் ஏற்பட்டால் அந்த பணத்தை நீங்கள் அந்த வாய்ப்புகளில் முதலீடு செய்யலாம் எடுத்துக்காட்டாக விவசாயத்தை அடிப்படையாகக் கொண்ட உற்பத்தி நிறுவனம் என்றும் மூலப் பொருள்களுக்கு விவசாயத்தை சார்ந்துள்ளது எனவே மூலப்பொருட்களை இந்த நிறுவனங்கள் வாங்கும் போது உதாரணமாக நீங்கள் ITC பற்றி பேசுகிறீர்கள் ITC யின் பெரும்பாலான தயாரிப்புகள் விவசாயத்தை அடிப்படையாகக் கொண்டவை அவை மாவு உற்பத்தி செய்கின்றன அவை சிகரெட்டுகளை கூட உற்பத்தி செய்கின்றன நுகர்வோர் தயாரிப்புகள் மற்றும் அவற்றின் பல தயாரிப்புகள் விவசாய இறக்குமதி அல்லது விவசாயப் பொருளை அடிப்படையாகக் கொண்டவை எனவே பயிர் வரும்போது அதாவது அறுவடை காலத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த நேரத்தில் வாங்கி சேமித்து வைக்க வேண்டும் பொதுவாக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விலைகள் உள்ளன அல்லது சந்தை தீர்மானிக்கிறது ஆனால் சில நேரங்களில் சில மூலப்பொருட்கள் சந்தையில் மலிவான விலையில் கிடைப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள் எனவே நம்மிடம் உபரி பணம் இருந்தால் அதை நாம் முதலீடு செய்தால் நாளை என்பது இறுதி உற்பத்தியாக மாற்றுவதற்கான மூலப்பொருள் எப்போது தேவைப்படும் என்பதன் அர்த்தமாகும் எனவே அது பாதி விலையில் கிடைத்தால் அதை வாங்க வேண்டும் எனவே அந்த ஸ்பெஷலிடிவ் நோக்கங்களுக்காக இதை நாம் செய்யலாம் அல்லது செய்தோம் அல்லது சில சப்ளையர்களிடமிருந்து பொருட்கள் கிடைத்தன என்று நாம் கூறினோம் பொதுவாக இவ்வாறு கடன் காலம் சப்ளையர்கள் நிறுவனத்திற்கு உதாரணத்திற்கு ABC என்ற வரையறுக்கப்பட்ட எந்தவொரு நிறுவனத்திற்கும் அனுமதித்திருக்கலாம் இது பொதுவாக 30 நாட்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் 15 நாட்களுக்குப் பிறகு சப்ளை செய்யும் நிறுவனத்திற்கு பணம் தேவைப்படுகிறது எனவே அவர்கள் வாங்கும் நிறுவனத்திற்கு அதாவது உங்களுக்கு சலுகையை வழங்குகின்றனர் அதாவது பொதுவாக எங்கள் கடன் காலம் 30 நாட்கள் இது இன்னும் 20 நாட்களுக்குப் பிறகு முடிவடையும் என்று ஏனென்றால் 10 நாட்கள் மட்டுமே முடிந்துவிட்டன மேலும் 20 நாட்களுக்குப் பிறகு நீங்கள் எங்களுக்கு பணம் செலுத்துவீர்கள் ஆனால் இன்று நீங்கள் எங்களுக்கு பணம் செலுத்தினால் நாங்கள் உங்களுக்கு 2 ரொக்க தள்ளுபடி அளிப்போம் எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பு நிறுவனம் அதை அனுபவிக்க வேண்டும் அவை உபரி பணமாக இருந்தால் ஏன் அந்த வாய்ப்பைப் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது மற்றும் 2 தள்ளுபடியை அனுபவிக்க உடனடியாக பணம் செலுத்த வேண்டும் எனவே இந்த ஸ்பெஷலிடிவ் மோட்டிவ் கள் அனைத்தும் நிறுவனத்தின் பணத்தை அதிக முதலீடு செய்ய உதவுகின்றன அல்லது நிறுவனம் இது போன்ற எதிர்பாராத நோக்கங்களுக்காக பணத்தை வைத்திருக்க உதவுகின்றன ஆனால் ஸ்பெஷலிடிவ் மோட்டிவ் களை கையாள்வதற்கும் இந்த உபரி பணத்தில் எதிர்பாராத அல்லது கூடுதல் வருமானங்களை ஈட்டுவதற்கும் இதை மிகவும் திறமையாக பயன்படுத்தப்படலாம் இப்போது சில கேஷ் மேனேஜ்மென்ட் குறித்து அவர்களின் அடித்தளத்தை உருவாக்குவதை நாம் அறிவோம் எனவே வேறு சில முக்கியமான கருத்துகளைப் பற்றி அறிய முயற்சிப்போம் இந்த கருத்துக்கள் 3 ஒன்று பண கொள்முதல் லாபம் இரண்டாவது பணப்புழக்கம் மற்றும் பண இருப்பு மற்றும் மூன்றாவது பணப்புழக்க விளக்கக்காட்சி முதலாவது பண மற்றும் இலாபம் இங்கு பணத்திற்கும் இலாபத்திற்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ரொக்கத்திற்கும் இலாபத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் பார்க்க இலாப நட்டக் கணக்கைத் தயாரிக்கும்போது லாபம் எங்கிருந்து வருகிறது இது இலாப நட்டக் கணக்கில் இருந்து வருகிறது நான் இந்த அறிக்கையை டி வடிவத்தில் செய்துள்ளேன் எனவே இங்கே நாம் எல்லா வருமானங்களையும் அனைத்து செலவுகளையும் இங்கு எடுத்துக்கொள்வதைப் பற்றி பேசுகிறோம் பின்னர் இதை நாம் கடன் பக்கம் என்று அழைக்கிறோம் இது பற்று பக்கமாகும் இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் பெரியதாக இருந்தால் இங்கு வேறுபாடு என்னவென்றால் வரிக்கு முன் நிகர லாபம் மற்றும் பின்னர் இங்கே வரி பகுதியாகும் பின்னர் அது வரிக்குப் பிறகு நிகர லாபம் அல்லது எப்போதாவது அதை NOPAT வரிக்குப் பின் நிகர இலாபம் என்று அழைக்கிறோம் எனவே இங்கே நீங்கள் வரிக்கு முந்தைய நிகர லாபத்தை அல்லது வரிக்குப் பின் நிகர லாபத்தைக் கணக்கிடும்போது இது லாபம் மட்டுமே இது பணம் அல்ல என்று நாம் சொல்கிறோம் ஏனென்றால் இது பணத்தில் இல்லை என்று நான் ஏன் சொல்கிறேன் நிச்சயமாக அது பணமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் அது பணமாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை அது பணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நீங்கள் இந்த இலாபத்தின் மூலத்தை எடுத்துக் கொள்ளும்போது வருமான அறிக்கையின் மேல் பகுதி இங்கே இருக்கிறது இங்கே அது விற்பனையின் விற்பனையிலிருந்து வருகிறது நீங்கள் இங்கே விற்பனையின் எண்ணிக்கையை குறைவாக எழுதும்போது நீங்கள் உற்பத்தி போன்ற விலையுயர்ந்த பொருளைக் கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் உழைப்பு பின்னர் மேல்நிலைகள் மற்றும் பின்னர் மறைமுக செலவுகள் சரியா எனவே நீங்கள் வருமான அறிக்கையில் அல்லது லாப நஷ்டக் கணக்கில் விற்பனையைப் பற்றி பேசும்போது இந்த விற்பனைகள் ரொக்கம் மட்டுமே என்று நாம் ஒருபோதும் குறிப்பிடவில்லை இது மொத்த விற்பனை என்று நாம் கூறுகிறோம் மொத்த விற்பனை என்பது பண விற்பனை மற்றும் கடன் விற்பனை எனவே விற்பனையில் பணம் மற்றும் கடன் விற்பனை இருக்கும் அதேபோல் இலாபமும் பணம் மற்றும் கடன் பாகங்களையும் கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த விகிதம் 50 50 விற்பனையில் 50 பண விற்பனை மற்றும் 50 கடன் விற்பனையாகும் இந்த விகிதம் 50 50 ஆகும் இதன் பொருள் 100 ரூபாய் இலாபத்தில் 50 ரூபாய் லாபம் ரொக்கமாக உள்ளது என்று கூறுகிறது எனவே 50 ரூபாய் லாபம் கடனில் இருப்பதால் நாம் இதுவரை அந்த இலாபத்தை பெறவில்லை எனவே நீங்கள் பண மற்றும் இலாபம் பற்றி பேசும்போது நாம் பண நிர்வாகத்தைப் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த பணம் உண்மையானது மற்றும் இலாபம் என்பது பெயரளவு பணமாகும் ஆகவே மொத்த இலாபத்தில் எவ்வளவு பண இலாபம் அது தெளிவாக நமக்குத் தெரிய வேண்டும் ஏனென்றால் நாம் பண வரவு செலவுத் திட்டங்களைத் தயாரிக்கப் போகும்போது என்ன நடக்கிறது என்பதை பொதுவாக வேறுபடுத்திப் பார்க்கப் போகிறோம் இந்த நாட்களில் நீங்கள் வருவாய் மன்னிக்கவும் நிதிநிலை அறிக்கைகளைத் தயாரிக்கும்போது நாம் 2 நிதி அறிக்கைகளைத் தயாரிக்கிறோம் முதலாவது வருமான அறிக்கை மற்றும் இது P மற்றும் LA கணக்கு என அழைக்கப்படுகிறது அதாவது இலாப நட்ட கணக்கு இரண்டாவதாக இருப்புநிலை குறிப்பு அதை இருப்புநிலை என்று அழைக்கிறோம் எனவே இவை 2 அறிக்கைகள் மட்டுமே ஆனால் இப்போது மூன்றாவது அறிக்கையையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம் அது சட்டப்பூர்வ அறிக்கை அல்லது கட்டாய அறிக்கையாக மாறியுள்ளது இது பணப்புழக்க அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது இந்த 2 அறிக்கைகள் சேர்ந்து பணப்புழக்க அறிக்கையையும் தயாரிக்கப்பட வேண்டும் எனவே இப்போது 3 அறிக்கைகள் அனைத்து நிறுவனங்களாலும் தயாரிக்கப்பட வேண்டும் இலாப நட்ட கணக்கு என்று வருமான அறிக்கை இருப்புநிலை மற்றும் பணப்புழக்க அறிக்கை இந்த 3 அறிக்கைகள் எல்லா நிறுவனங்களுக்கும் தயாராக வைத்திருக்க வேண்டும் இப்போது நாம் ஏன் வருமான அறிக்கையையும் பணப்புழக்க அறிக்கையையும் கொண்டிருக்கிறோம் வருமான அறிக்கை லாபத்தின் அளவு என்ன என்பதைக் கூறுகிறது பணப்புழக்க அறிக்கை பண இலாபத்தின் அளவு என்ன என்பதை நமக்கு சொல்கிற இதுதான் வித்தியாசம் எனவே மொத்த இலாபங்களில் எவ்வளவு இலாபங்கள் பண இலாபங்கள் என்பதையும் நாம் கொஞ்சம் பண இலாபம் பெறப் போகிறோமானால் அந்த லாபத்தை சந்தையில் எவ்வாறு முதலீடு செய்வது அந்த லாபத்தை எவ்வாறு திறம்பட கையாள்வது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நம்மிடம் சிறிது பணம் இருந்தால் அந்த பணத்தை உபரி லாபம் என்று சொல்ல வேண்டும் எனவே இந்த பணத்தில் முதலீடு செய்து வருவாயை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் இலாபத்தை பெறப் போகிறோம் ஆனால் பெரும்பாலும் இலாபத்தின் பெரிய உடற்பகுதி 80 இலாபம் பெயரளவு இலாபம் அதாவது 80 விற்பனையானது கடன் விற்பனையாக இருப்பதால் இப்போது பண லாபம் 20 மட்டுமே என்பதை நாம் அறிவோம் எனவே உங்கள் நிறுவனத்தில் எவ்வளவு பணம் இலாபம் கிடைக்கப் போகிறது மற்றும் இந்த இலாபங்களுடன் தொடர்புடையது எது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள ஆனால் இலாபங்கள் முதலில் நீங்கள் இலாப எண்ணிக்கையைக் கணக்கிட்டு பின்னர் பணப்புழக்க அறிக்கையைத் தயாரிக்கவும் எனவே இப்போது எவ்வளவு பணம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துகொள்வீர்கள் பின்னர் பணத்தின் நிர்வாகத்தைப் பற்றி நீங்கள் சிந்திக்கத் தொடங்குவீர்கள் எனவே இது என்னுடைய ஒரு முக்கியமான கருத்தாகும் இந்தப் பணமே உண்மையான இலாபம் இங்கே இலாபம் என்றால் அது பெயரளவு இலாபம் எனவே மொத்த இலாபத்தில் எவ்வளவு இலாபம் ரொக்கமாக இருக்கிறது எவ்வளவு இலாபம் ரொக்கமாக இல்லை அல்லது இது பெயரளவு இலாபம் என்பதை நாம் மிகத் தெளிவாகக் கூற வேண்டும் இது ஒரு முக்கியமான கருத்து பின்னர் மற்ற 2 கருத்துக்கள் பணப்புழக்கம் மற்றும் பணப் இருப்பு மற்றும் அவற்றுடன் பணப்புழக்க விளக்கக்காட்சி ஆகியவை மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான கருத்துக்களாகும் மேலும் இந்த கருத்துக்களை அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் மிக்க நன்றி